பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பேராசிரியர் பாபு விஸ்வநாத் அவர்களை வரவேற்கிறேன் அவர் மெட்ராஸ் ஐ யில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை பேராசிரியர் ஆவார் முன்னர் செய்த பல்வேறு விஷயங்களில் அவருக்கு மிகப்பெரிய பின்னணி உள்ளது அவர் அமரிக்க ஓஹாயோ மாகாண பல்கலைக்கழகத்தில் இருந்து பி பெற்றுள்ளார் அவர் உலகின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமான ஃபோர்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து உள்ளதால் நல்ல தொழில் அனுபவம் உள்ளவர் இங்கே ஐ யில் அவர் எங்கள் வேலை வாய்ப்பு ஆலோசகர் எனவே மீண்டும் தொழில் தொடர்பு நிறைய உடையவர் உயர் செயல்திறன் கணிப்பொறி காஸ்டிக்ஸ் மற்றும் உந்துவிசை ஆகியவற்றில் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார் பேராசிரியர் பாபு விசுவநாதன் உந்துவிசை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இவை அவர் வேலை செய்யும் பகுதிகள் ஆகும் எனவே அவர் தொழில் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய இரண்டிலும் நல்ல அனுபவத்தை பெற்றுள்ளார் எனவே அவர் இன்று மகிழ்ச்சியுடன் நம்மிடம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி பகுதிகள் பற்றியும் ஆராய்ச்சியாளர்களின் பல்வேறு அம்சங்களையும் பற்றி விவரிக்க உள்ளார் எனவே பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களே பொறியியல் கல்லூரிகள் பற்றி பேசும் போதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்பது நீண்ட காலமாக சுற்றி பிணைந்துள்ள ஒரு துறையாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பேராசிரியர் பாபு விஸ்வநாத் மெக்கானிக்கல் சிவில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் நிச்சயமாக பேராசிரியர் பாபு விஸ்வநாத் மற்றும் எலக்ட்ரிக்கல் துறை ஆகிய மூன்று பழைய கிளைகள் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் மக்கள் செய்யும் பாரம்பரிய ஆராய்ச்சி பகுதிகள் என்ன பேராசிரியர் பாபு விஸ்வநாதன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று டெர்மினல் இன்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று பொருட்களின் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது உற்பத்தி என்பதாகும் இவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சியில் 3 செங்குத்தான பிரிவுகள் இதில் முதலாவது வடிவமைப்பின் தெர்மோடையனமிக்ஸ் மற்றும் ஆற்றல் மாற்றம் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் பல இரண்டாவது செங்குத்து அதாவது வடிவமைப்பு சாதனங்களின் பொருள் அம்சங்களைப் பற்றியது உட்புற எரிப்பு இயந்திரம் அல்லது ஜெட் இயந்திரம் அல்லது ஒரு குளிர்சாதனப்பெட்டியைப் பற்றி பேசுகிறீர்கள் தெர்மோடையனமிக்ஸ் அம்சங்கள் கவனித்து முடித்தவுடன் பின்னர் அந்த இலக்குகளை அடையக்கூடிய உபகரணங்களை வடிவமைப்பதற்கான பணி வருகிறது ஒரு அழுத்தம் ஒரு வெப்பநிலை மற்றும் பலவற்றை அடைய விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வகையான தேவைகளை வழங்கக்கூடிய உபகரணங்களை தயாரிக்க பயன்படும் பொருட்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வடிவமைப்பு அம்சமாகும் உற்பத்திக்கான அம்சம் கடைசியாக வருகிறது அதற்கு முன்னரே தெர்மோடையனமிக்ஸ் மற்றும் பொருட்கள் முடிவு செய்யபடுகிறது இப்போது இந்த கூறுகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் இதுவரை இந்த வடிவமைப்புகள் வெறும் காகித தாளில் உள்ளன உதாரணமாக பிஸ்டன் தண்டுகள் அல்லது பிஸ்டன் தயாரிப்பதற்கு எத்தகைய பொருளைத் தேர்வு செய்வது போன்றதாகும் ஆனால் எப்படி உண்மையில் அவற்றை உற்பத்தி செய்கிறீர்கள் அதற்கு சிறப்பு கருவிகள் தேவைப்படலாம் சிறப்பு சாதனங்கள் சிறப்பு இயந்திரங்கள் சிறப்பு எந்திர செயலிகள் மற்றும் பல எனவே இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கில் மூன்றாவது செங்குத்து ஆகும் எனவே நீங்கள் மொத்தமாக மூன்றையும் ஒன்றாக பார்த்தால் வடிவமைப்பு முடிவடையும் எனவே நீங்கள் கருத்தியல் பகுப்பாய்வு ஆற்றல் வீணல் பகுப்பாய்வு மற்றும் தொடங்குதல் ஆகியவற்றிலிருந்து தொடங்க வேண்டும் அதன் பின்னர் பொருட்களின் உண்மையான உற்பத்தி தொடங்குகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளபடி இவை பாரம்பரிய பகுதிகளாக உடனடியாக வரலாம் பேராசிரியர் பாபு விசுவநாதன் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் இந்த பகுதியுடன் சேர்தோ அல்லது சுயாதீனமாகவோ கடத்த 10 ஆண்டுகளில் உள்ள நவீன பகுதிகள் யாவை பேராசிரியர் பாபு விஸ்வநாத் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் கடத்த ஆண்டுகளில் 2 விஷயங்கள் நடந்துள்ளன ஒன்று நான் முன்பு குறிப்பிடப்பட்ட 3 செங்குத்துகளுள் ஒன்றுதான் விஷயங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை உதாரணமாக டீசல் என்ஜின்கள் போன்ற உட்புற எரிப்பு இயந்திர பயன்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைய இதன் முக்கியத்துவம் மாசுபாட்டைக் குறைப்பதில் உள்ளது இந்த இலக்கு அடைய பல நிதிகளில் தொடர்கிறது ஒன்று ஹைட்ரோகார்பன் எரிபொருட்களை விட சிறந்த மாற்று எரிபொருட்களைப் பார்க்க வேண்டும் ஒரு மாற்று அணுகுமுறை எரிபொருளின் அடிப்படை அம்சங்களை மக்கள் பார்க்கிறார்கள் ஆய்வாளர்கள் வெளியேற்றங்களைக் குறைப்பதற்காக எரிபொருட்களை எரிப்பதில் இரசாயன இயக்கவியல் அம்சங்களைக் கவனிப்பவர்கள் இப்போது இன்னும் மேலாக ஆராய்ச்சியாளர்கள் லேசர்கள் மற்றும் உயர் வேக காமிராக்கள் போன்ற சாதனங்களுடன் ஒரு இயந்திரத்தில் உண்மையாக உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறிய நிகழ்நேர படங்களை எடுத்துக் கொள்ளும் திறன் உள்ளது பின்னர் அவற்றை பகுப்பாய்வு செய்து தெளிப்பு அல்லது பிற எரிப்பு அம்சங்களில் மாற்றம் செய்து மாசுபாட்டை குறைக்க முடியுமா என்று ஆராய வேண்டும் இப்போது இயந்திரகளின் உண்மையான நேரம் படங்களை எடுக்கும் தொழில்நுட்பம் இருக்கிறது எனவே இவை ஒவ்வொன்ற்றிலும் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கான வழி உள்ளது மற்ற மாற்றங்கள் பிற இன்ஜினியரிங் துறையுடன் கலந்த முன்னேற்றம் ஆகும் மீண்டும் உட்புற எரிப்பு இயந்திரத்தின் உதாரணத்திற்குச் சென்றால் இன்று ஆட்டோமொபைல் பார்க்கிறீர்கள் என்றால் எல்லாமே மின்னணு முறையில் கட்டுப்படுத்தப்படுகிறது பெரும்பாலான விஷயங்கள் மின்னணு முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்றால் நீங்கள் உட்பொதிக்கப்பட்ட கணினிகளில் வேலை செய்கிறீர்கள் என்பதாகும் எனவே மின் பொறியியலில் பின்னணியில் உள்ளவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் நேர்மாறாக வருகிறார்கள் எனவே இந்த 2 விஷயங்கள் நடந்துகொண்டுதான் இருக்கின்றன இது மேலும் பலதரப்பட்டதாக மாறி வருகின்றது பாரம்பரிய ஆராய்ச்சி நிலையங்களில் மெக்கட்ரானிக்ஸ் நெனோடெக்னாலஜி போன்ற விஷயங்கள் இப்போது தெர்மல் இன்ஜினியரிங்கில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் உற்பத்தியிலும் விரும்பிய முடிவை பெற இயந்திரம் விரும்பிய தரம் மற்றும் அது போன்ற விஷயங்கள் இவை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துரியில் வந்துள்ள புதிய விஷயங்கள் ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக உள்ளது எனவே மாணவர்கள் எம் டி திட்டத்திற்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறைக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும் அங்கு அவர்கள் பல்வேறு பட்டங்களை பல்வேறு பின்னணியில் பெற்று வருகிறார்கள் அவர்கள் பட்டதாரி பொறியியல் சிறிய நகரங்களில் பெரிய நகரங்களில் கல்லூரிகள் சில புதிய கல்லூரிகள் என்று இருக்கலாம் அவர்கள் ஆரம்ப ஆண்டுகளில் அல்லது தங்கள் பி டி திட்ட காலத்தில் எதிர்கொள்ள முனைகின்ற பிரச்சினைகள் என்ன என்று கூறவும் அவர்களிடம் உள்ள குறைகள் என்ன பேராசிரியர் பாபு விஸ்வநாத் மற்ற கல்லூரிகளிலிருந்த மாணவர்கள் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன பொதுவாக அவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் எதிர்கொள்ளும் வேகமான கல்வி செயல்முறையாகும் மற்ற கல்லுரிகளுக்கும் IIT க்கும் நிறைய வேறுபாடு உள்ளன பரீட்சை மதிப்பெண்கள் வகுப்பில் விவாதிக்கப்பட்டன சில குறிக்கோள் திட்டங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன வகுப்பறையில் முதல் முறையாக வருகிற மாணவர்கள் செமஸ்டர் திடீரென்று தொடக்கி முடிந்துவிட்டது போல ஆச்சரியமாக கட்டுப்பாட்டு பாணியில் இயங்கும் எனவே இங்கு உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் மற்றும் கல்வி செயல்முறைகளுக்கு ஏற்றவாறு படிப்படியாக மாற வேண்டும் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற ஒரு துறைக்கு குறிப்பாகப் பொருந்தும் ஏனென்றால் அது வளாகத்தில் மிகப் பெரிய துறையாக உள்ளது எனவே நாம் எந்த நேரத்திலும் துறையில் சுமார் 1800 மாணவர்களை இருப்பார்கள் எனவே இது கிட்டத்தட்ட ஒரு மினி கல்லூரியாக உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மினி கல்லூரி பேராசிரியர் பாபு விசுவநாத் இது ஒரு கல்லூரி அல்ல பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஒரு கல்லூரி இல்லை பேராசிரியர் பாபு விஸ்வநாத் உண்மையில் உள்ளே வரும் மாணவர்களிடையே இடைவெளி இருக்கக்கூடும் ஏனென்றால் துறை மிகவும் பெரியது யில் குறிப்பாக எங்கள் ஆசிரியர் மற்றும் ஆய்வகத்தின் அதிகாரிகள் அனைத்து வளாகத்திலிருந்தும் சிதறிப்போகிறார்கள் எனவே துறை அலுவலகம் ஒரு இடத்திலும் மற்ற விஷயங்கள் மற்ற இடங்களில் உள்ளன எனவே தங்கள் துறை புவியியல் பன்முகத்தன்மை அறிய மாணவர்க்கு பல நாட்களாகும் மேலும் பெரிய துறையாக இருப்பதால் உண்மையில் மிகவும் வலுவான கல்வி செயல்முறைகள் வேண்டும் ஏனெனில் அந்த பெரிய எண்கள் சமாளிக்க முடியும் ஒரே வழி வலுவில்லாத செயல்முறைகள் பல குழப்பங்கள் புகார்கள் மற்றும் நியாயமற்ற முறையில் கையகப்படுத்துதல் போன்றவற்றிற்கு இட்டுச்செல்லும் எனவே நாங்கள் மிகவும் நன்கு கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தையும் விரிவுரைகள் எண்ணிக்கையும் வைத்துள்ளோம் மேலும் துறையிலுள்ள எமது பாடத்திட்டத்தை காலத்திற்கு அனுபவம் மற்றும் மாணவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப தொடர்ந்து மாற்றம் செய்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆராய்ச்சிக்காக வரும் மாணவர்கள் என்ன அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் அங்கு வந்த பிறகு கோர்ஸ் ஒர்க் அல்லாமல் வேறு என்ன கற்று கொள்ள வேண்டும் பேராசிரியர் பாபு விஸ்வநாத் இங்கு வந்த பல மாணவர்களிடம் ஆராய்ச்சி வேலை செய்ய விரும்பும் பகுதிகள் பற்றி தெளிவு இல்லை அது அவர்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாகும் எனவே அவர்கள் இங்கு வருகிறார்கள் பின்னர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பகுதியின் முன்னேற்ற அம்சங்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அந்த விஷயத்தில் நாம் மாணவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆராய்ச்சி தலைப்பை இன்னும் பலவகைப்படுத்தலாம் மேலும் பலதரப்பட்ட வழிகாட்டுதல்களை செய்யலாம் அல்லது வேறு சில தலைப்புகளில் அவர்கள் படிப்புகளை எடுத்துக் கொள்ளலாமா அல்லது அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றவாறு செய்யக்கூடிய இடங்களையோ செய்யலாம் எனவே இவை வழிகாட்டி மற்றும் மாணவர்களிடையே நடக்கும் செய்முறை எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம் ஆராய்ச்சிக்காக இங்கு வரும் இளங்கலை மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தோ பிடிக்காமலோ என்ன ஆராய்ச்சி செய்வது என்பதில் தெளிவு கொள்வதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆராய்ச்சி செய்வதற்கு பேராசிரியர் பாபு விஸ்வநாதன் ஆராய்ச்சி செய்வதற்கு உண்மையில் இந்த தலைப்பு ஏற்றதா என்பதை அவர்கள் இங்கு வந்தவுடன் மட்டுமே கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் பட்டதாரி மாணவர்களிடையே அது புரிந்துகொள்ளத்தக்கது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக நிச்சயமாக பேராசிரியர் பாபு விஸ்வநாத் எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் முற்றிலும் சரி பேராசிரியர் பாபு விஸ்வநாதன் எனவே மாணவர்களுடன் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று முடிவு செய்கிறோம் மாணவர்கள் திறந்த மனதுடன் மாற்றங்களை செய்ய தயாராக உள்ளோம் துறை மிகவும் பெரிய இருப்பதால் நிறைய வாய்ப்புகள் உள்ளது துறை எப்போதும் தனிநபர் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல அனுபவம் தருகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஒருவேளை மாணவர்களுக்கான நடைமுறைகள் மற்றும் முறைமைகள் பற்றி பேசுவதால் இங்கு நல்ல அனுபவம் இருக்க வேண்டும் நான் இவ்விஷயத்தில் ஒரு பழைய கேள்வி கேட்க வேண்டும் மாணவர்கள் இங்கு பி டி சேர்ந்தவுடன் தங்கள் ஆலோசகருடன் நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்களா எத்தனை முறை அவர்கள் சந்திக்க வேண்டும் அது எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் பேராசிரியர் பாபு விஸ்வநாத் இது உண்மையில் மிகவும் வழிகாட்டியை சார்ந்து இருக்கிறது வழிகாட்டியின் பிடிக்கும் மற்றும் பிடிக்காத விஷயங்களை பொறுத்தது ஆனால் நான் என்ன செய்ய முயற்சித்தேன் என்பது ஒரு பொதுவான விதி என்பதால் நிச்சயமாக என் PhD ஆலோசகர் நம் ஆராய்ச்சி குழுவில் என்ன செய்தார் என்பது உங்களுக்குத் தெரியும் நான் செய்ய முயற்சி பொதுவாக தினசரி அடிப்படையில் என் ஆராய்ச்சி அறிஞர்கள் மாணவர்களை சந்திக்க விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பாபு விசுவநாதன் ஆனால் இது இல்லை அவர்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் செய்ய எதிர்பார்க்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை ஆராய்ச்சி யாரோ சொன்னது போல் நீண்ட காலமாக ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பாபு விஸ்வநாத் எனவே வழிகாட்டியின் பங்கு மாணவர்களிடம் நீண்டகால ஏமாற்றத்தைத் தவிர்த்து நிறைவான ஒரு மனப்போக்கை கற்பிப்பதாகும் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதை அறிவீர்கள் தினமும் நீங்கள் எடுக்கும் முயற்சி மிகவும் முக்கியம் இல்லையேல் முன்னேற்றம் குறைவாக இருக்கும் நான் எனது ஆராய்ச்சி மாணவர்களை தினமும் சந்திக்கும் நாட்களில் பெரும்பாலான மாணவர்கள் கூறுவது சார் நாம் எதிர்பார்த்தது வேலை செய்யவில்லை அதைப் போன்ற விவாதங்களை நாங்கள் கொண்டுள்ளோம் எனவே நான் அவர்களிடம் சொல்வது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன் நீங்கள் மாற்று முயற்சி செய்ய கூடாது என்று இது மாணவர்களிடம் மனதில் வழிகாட்டி உண்மையில் அனுதாபம் மற்றும் நம் முன்னேற்றதை புரிந்து கொள்கிறார் என்ற எண்ணம் தோன்றும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பதற்கான நேரம் எடுக்கும்போது நாம் எடுத்து கொண்ட சிக்கல் மிக பெரியது என்று உணர வேண்டும் இல்லை என்றால் ஆராய்ச்சி செய்வதற்கும் திட்டம் செய்வதற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் ஒரு திட்டம் எனில் என்ன செய்ய வேண்டும் என்ற நடைமுறை நமக்கு தெரியும் அங்கே விவரங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் நீங்கள் பதிலை பெறுவீர்கள் அதேசமயம் ஆராய்ச்சி பல முறை பிரச்சனைக்குட்பட்டது சரியாக வரையறுக்கப்படவில்லை மற்றும் உண்மையில் சிக்கலை எப்படி சரிசெய்வது என்று தெரியவில்லை நீங்கள் சில வழிகளை தேர்தெடுக்கலாம் நீங்கள் அவடரை முயற்சி செய்யலாம் ஒருவேளை அவற்றில் ஒன்று வேலை செய்யும் ஆனால் அது வேலை செய்யும் வரை நீங்கள் ஏமாற்றத்தின் காலம் என்று ஏற்க வேண்டும் எனவே பலர் ஏமாற்றத்தைச் சொல்கிறார்கள் அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவில்லை நீங்கள் ஏமாற்றமடைகிறீர்கள் என்று ஏதாவது முயற்சி செய்தால் நீங்கள் வேறு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே ஆராய்ச்சிக்கு ஒரு சிறந்த வழியாகும் இந்த வகையான வகையான சோதனைகளையும் தோல்விகளையும் நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை மனப்போக்கை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பது முக்கியம் நான் எனது ஆராய்ச்சி மாணவர்களை தினசரி சந்திப்பேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பாபு விஸ்வநாதன் மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்ததைப் பற்றி மகிழ்ச்சியுடன் பேசுகிறார்கள் யாராவது பேசுவதற்கு இருக்கிறார்களா என எண்ணி என்னிடம் வருவார்கள் அவர்கள் வெற்றியைத் தெரிவிக்க மட்டுமே வர வேண்டும் என்று எனக்குத் தோன்றக்கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அறிக்கை பற்றி கூறுங்கள் பேராசிரியர் பாபு விஸ்வநாத் அறிக்கை முன்னேற்றம் குறைவு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் முன்னேற்றமின்மை பேராசிரியர் பாபு விசுவநாதன் அவர்கள் தோல்வியடைந்தனர் ஆனால் நான் முன்னேற்றம் குறைவு என்றுதான் சொல்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பாபு விஸ்வநாத் அவர்கள் அது வேலை செய்யவில்லை என்று சொல்ல மனம் இருக்க வேண்டும் சில மாணவர்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறார்கள் அது வேலை செய்யவில்லை என்று கூறுவதில்லை ஆனால் மாணவர்களிடமிருந்து எந்தத் தயக்கமும் இல்லாமல் தினசரி அடிப்படையில் இதை நான் பேச விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது எனவே எம் எஸ் மற்றும் பி டி வகையான டிகிரியைப் பற்றிப் பேசும்போது உண்மையில் இது சிறப்பு பட்டம் என்று பொதுவாகக் கருதிகிறார்கள் எனவே உங்கள் பார்வையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம் டி முடித்திருக்கின்ற மக்கள் என்ன வகையான நிலைகள் அடைய முடியும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் பட்டப்படிப்பை முடித்தவுடன் எந்த நிலைப்பாடுகள் கிடைக்கின்றன பேராசிரியர் பாபு விஸ்வநாத் முதன்முதலாக நீங்கள் பெறும் திறன்களை பற்றி பார்த்தால் முதலில் நான் அமெரிக்காவில் பட்டதாரியாக ஒரு ஆராய்ச்சி கூட்டத்தில் கலந்துகொண்ட நினைவு வருகிறது அன்று GM நிறுவன நிர்வாகியிடம் பட்டதாரி மாணவர் அல்லது ஒரு மாஸ்டர் மாணவர் அல்லது பி டி மாணவரை வேலைக்கு சேர்க்கும் முடிவை எப்படி எடுக்கிறீர்கள் என்று பேசினேன் அவர் கூறிய பதில் மிகவும் நன்றாக இருந்தது மாணவரைப் பணியில் அமர்த்தும்போது இதைச் செய்ய வேண்டும் என்று சொல்வோம் ஒரு மாஸ்டர் டிகிரி மாணவனை தேர்ந்து எடுக்கும்போது இதை செய்ய விரும்புகிறீர்களா அதே ஒரு பி டி மாணவனைச் சேர்த்துக் கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நாம் என்ன செய்ய வேண்டும் சரி மிகவும் நன்றாக இருக்கிறது பேராசிரியர் பாபு விஸ்வநாத் எனவே இவைதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இவை வேறுபடுத்துவதற்கான வழி பேராசிரியர் பாபு விசுவநாத் மாணவர் பெறும் திறமைகள் இவை இந்த கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியும் டி அல்லது எம் S ஆராய்ச்சி அடிப்படையில் இரண்டு கேரியர் விருப்பங்களைக் கொண்டுள்ளீர்கள் ஒன்று இந்தியாவில் தொழில்சார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு பயனாற்றுவது அல்லது வேறு வகை RD இது நிச்சயமாக நல்ல வாய்ப்பாகும் மேலும் எம் எஸ் மற்றும் பி டி மாணவர்களுக்கும் இன்று இந்தியாவில் ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய தேவை உள்ளது ஏனென்றால் கல்லூரிகளின் எண்ணிக்கையானது மிக அதிகமாக இருக்கிறது பொறியியல் கல்வி பயின்ற மாணவர்களின் தேவை உள்ளது மேலும் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் எங்கள் மாணவர்களை இத்தகைய பதவிகளுக்கு சேர்ப்பதற்காக வருகின்றனர் எனவே அவர்கள் கற்பிப்பதில் ஒரு கேரியரைப் பார்க்க முடியும் எனவே அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று RD இனொன்று கல்வியாளர் ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி சரி இப்போது சில மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் மேற்படிப்பு படிக்கச் செல்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன பேராசிரியர் பாபு விஸ்வநாதன் இத்தகைய மாணவர்களுக்கு என் அறிவுரையை பார்க்கலாம் மாணவர்கள் பலர் உண்மையில் உயர்நிலைப் படிப்புகளுக்கு செல்வோமா அல்லது வேலைக்குச் செல்ல வேண்டுமா என்பது தெளிவாகத் தெரியவில்லை எனவே இந்த இரண்டுக்கும் இடையில் முடிவு செய்ய நீங்கள் முயற்சித்தால் ஐ மெட்ராஸி ல் எம் எஸ் அல்லது பி பி டி க்கு நீங்கள் அனுமதி பெற முடியுமானால் நிச்சயமாக அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் உலகின் சிறந்த ஆசிரியர்கள் இங்கு இருக்கிறார்கள் உலகின் QS தரவரிசையில் எங்கள் நிறுவனம் நீங்கள் பார்த்தால் முதல் 100 இடங்களுக்கு உள்ளே இருக்கும் எனவே உண்மையில் நீங்கள் படிக்கச் மிகவும் ஒரு நல்ல இடம் நீங்கள் உங்கள் இளங்கலை கல்வியில் கற்காத கருத்துக்களை இங்கு மாஸ்டர் திட்டத்தை தொடருவதன் மூலம் ஈடு செய்யலாம் மற்றும் முன்னாள் வேலை வாய்ப்பு ஆலோசகர் என்ற அடிப்படையில் கூறுகிறேன் உங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி இறுதியில் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இந்த நாட்டில் கிடைக்கும் சிறந்த வேலையாகும் உதாரணமாக டி எஸ் மோட்டார் கள் ரோபோட் போஷ் ஜெனரல் எலக்ட்ரிக் ரோல்ஸ் ராய்ஸ் என்விடியா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் ஈடன் போன்ற நாட்டின் மிகசிறந்த நிறுவனங்கள் எங்கள் முதுநிலை மாணவர்களை வேலைக்கு சேர்த்துக் கொள்கின்றனர் இப்பொழுது நீங்கள் வேலைக்கு போவதா அல்லது உயர் ஆய்வுகள் செய்யவதா என்று முடிவெடுக்க வேண்டும் ஆனாலும் நீங்கள் முடிவெடுக்கும் நல்ல நிலையில் இல்லை யில் இருந்து பெற்ற பின்னர் அந்த முடிவை எடுப்பதற்கு மிகச் சிறந்த நிலையில் இருப்பீர்கள் உங்கள் கையில் நாட்டில் சிறந்த நிறுவனங்களில் ஒன்றின் நல்ல வேலை இருக்கும் இப்போது நீங்கள் முடிவெடுக்கலாம் நீங்கள் தொடர விரும்புகிறீர்களா அல்லது பி டி போன்ற உயர்நிலைப் படிப்புகளை படிக்கலாம் என்று ஒரு முடிவை எடுப்பதற்கும் கல்வியியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் தொழில்ரீதியாகவும் ஐ யின் மாஸ்டர் பாட திட்டம் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும் எனவே என்னுடைய ஆலோசனையானது ஐ S நுழைவுத் தேர்வாக இருந்தால் இருமுறை யோசிக்க வேண்டாம் எடுத்துக்கொள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் இந்த அறிவுரைகளுக்கு நன்றி பேராசிரியர் பாபு விஸ்வநாத் நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எங்களுடன் சேர்ந்தமைக்கு நன்றி பேராசிரியர் பாபு விஸ்வநாத் இந்த வாய்ப்பிற்கான நன்றி பிரதாப் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அனைத்து மாணவர்களுக்கும் இது மிகவும் மதிப்புமிக்கது பேராசிரியர் பாபு விஸ்வநாத் இந்த வாய்ப்பிற்கு நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நன்றி பேராசிரியர் பாபு விஸ்வநாத் நன்றி